லீனியர் ஈகிவேஷன்கள் தீர்ப்பது குறித்த விரிவுரையைத் தொடருவோம் கடந்த விரிவுரையில் நான் இன்னும் பல ஈகிவேஷன்கள் மற்றும் மாறிகள் குறித்து அறிந்தோம் அங்கு நம்மிடம் எந்த ஒரு தீர்வும் இல்லை ஒரு தீர்வைக் கண்டுபிடிக்க ஒரு ஆப்டிமைசேஷன் பெர்ஸ்பெக்ட்டிவ் எவ்வாறு பயன்படுத்தலாம் இந்த விரிவுரையில் நான் உங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகளைத் தரப்போகிறேன் கடைசியாக நாம் பெற்ற தீர்வைப் பயன்படுத்தும்போது என்ன நடக்கும் என்பதைக் காண்பிக்கும் அதன்பிறகு ஈகிவேஷன்களை விட அதிக மாறிகள் இருப்பதைப் பார்ப்போம் எனவே திரையில் காட்டப்பட்டுள்ளபடி A x b எடுத்துக்காட்டு அமைப்பைப் பார்ப்போம் இங்கே நாம் 3 ரோக்கள் மற்றும் 2 காலம்கள் கொண்ட ஒரு மேட்ரிக்ஸ் வைத்திருக்கிறோம் இதன் அடிப்படையில் 2 மாறிகள் 3 சமன்பாடுகள் உள்ளன அதாவது மாறிகளின் எண்ணிக்கையை விட ஈகிவேஷன்களை எண்ணிக்கை அதிகம் இந்த ஈகிவேஷன்களை x1 1 2x1 0 5 மற்றும் 3x1 x2 5 என படிக்க வேண்டும் எனவே இந்த ஈகிவேஷன்களை நீங்கள் கவனித்தால் முதல் 2 ஈகிவேஷன்கள் சீரற்றவை என்பதை நீங்கள் உணருவீர்கள் எடுத்துக்காட்டாக நாம் முதல் ஈகிவேஷன் ட்ரூ என எடுத்துக் கொண்டால் x11 அந்த மதிப்பை இரண்டாவது ஈகிவேஷன்னை இப்போதுமாற்றினால் உங்களுக்கு 2 0 05 கிடைக்கும் இரண்டாவது ஈகிவேஷன் நீங்கள் ட்ரூ என எடுத்துக் கொண்டால் 2x1 என்பது 0 25 ஆக இருக்கும் அது முதல் ஈகிவேஷன்னை தீர்க்காது எனவே இந்த 2 ஈகிவேஷன்ககள் சீரற்றவை மூன்றாவது ஈகிவேஷன் 3x1 x2 என்பதால் x1 க்கு நீங்கள் பெறும் மதிப்பு எதுவாக இருந்தாலும் x2 க்கான மதிப்பைக் கணக்கிட இந்த ஈகிவேஷன்னை எப்போதும் பயன்படுத்தலாம் இருப்பினும் இந்த ஈகிவேஷன்களின் தொகுப்பை நம்மால் தீர்க்க முடியாது இப்போது கடைசி விரிவுரையில் நாங்கள் விவரித்த தேர்வுமுறை கருத்தைப் பயன்படுத்தி நமக்கு கிடைக்கும் தீர்வு என்ன என்று பார்ப்போம் X Aᵀ A தலைகீழ் Aᵀ b என்றோம் ஒரு மேட்ரிக்ஸ் என்பது 1 0 2 0 3 1 எனவே Aᵀ மேட்ரிக்ஸ் 1 2 3 0 0 1 வெறுமனே இங்கே மேட்ரிக்ஸ்களில் பயன்படுத்தப்படுகிறது மேலும் கணக்கீட்டிற்கு பின்பு இந்த ஈகிவேஷன்களின் x1 x2 ஒரு மேட்ரிக்ஸ் முறை 15 5 என்று கூறுகிறது இது கணக்கீட்டிற்கான ஒரு இன்டெர்மீடியாட் ஸ்டேப் நீங்கள் இதை மேலும் எளிமைப்படுத்தும்போது x1 0 x2 5 என்ற தீர்வைப் பெறுவீர்கள் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட உகந்த தீர்வு கடைசி ஸ்லைடில் நாங்கள் பேசிய 2 நிகழ்வுகளில் ஒன்றைக் கொண்டிருக்கவில்லை என்பதைக் கவனியுங்கள் இது x1 1 மற்றும் x1 0 25 ஆப்டிமைசேஷன் அணுகுமுறை x1 0 மற்றும் x2 5 ஐத் தேர்வுசெய்கிறது நீங்கள் அதை மீண்டும் ஈகிவேஷன்னைற்கு மாற்றும்போது 0 0 5 ஆக b ஐப் பெறுவீர்கள் அதேசமயம் நாம் b என்பது 1 0 55 இருக்க விரும்புகிறோம் எனவே மூன்றாவது சமன்பாடு தீர்க்கப்படும்போது முதல் 2 சமன்பாடுகள் இரண்டையும் தீர்க்கவில்லை என்பதை நீங்கள் ணலாம் எவ்வாறாயினும் கலெக்டிவ் மினிமைசேஷன் எர்ரர் சென்ஸ் குறைப்பதில் இது சிறந்த தீர்வாகும் என்று நாங்கள் முன்னர் விவரித்தோம் இது ஸ்கோயார்டு எர்ரர் குறைப்பதாக நாங்கள் வரையறுத்துள்ளோம் நாம் இப்போது அடுத்த எடுத்துக்காட்டுக்கு செல்வோம் இங்கே வேறுபட்ட ஒன்றை விளக்குவதற்கு மற்றொரு உதாரணத்தைக் கருத்தில் கொள்வோம் அதே மேட்ரிக்ஸைக் கொண்ட அதே இடது புறத்தை நாங்கள் எடுத்துள்ளோம் இருப்பினும் வலது புறம் 1 2 5 ஆக மாற்றப்பட்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக இதைச் செய்துள்ளோம் அதை தற்போது பார்ப்போம் எனவே இந்த ஈகிவேஷன்னை பார்க்கும்போது நீங்கள் படிக்கும் முதல் ஈகிவேஷன் x1 1 என எடுத்துக் கொண்டால் இரண்டாவது ஈகிவேஷன் பார்த்தால் அது 2x1 2 எனப் படிக்கலாம் மூன்றாவது சமன்பாடு 3x x2 5 எனப் படிக்கலாம் எனவே முதல் ஈகிவேஷன்னலிருந்து நீங்கள் x1 1 க்கான தீர்வையும் 2x1 2 எனப் படிப்பதால் இரண்டாவது ஈகிவேஷன்னையும் பெறலாம் முதல் ஈகிவேஷன்னலிருந்து நாம் பெறும் தீர்வை வெறுமனே மாற்றி இரண்டாவது சமன்பாடும் திருப்தி அடைகிறதா என்பதைப் பார்க்க வேண்டும் x1 1 2 முறை x1 2 முறை 1 என்பது 2 என்பதால் இரண்டாவது சமன்பாடும் திருப்தி அடைகிறது இப்போது மூன்றாவது ஈகிவேஷனிற்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் மூன்றாவது சமன்பாடு 3x1 x2 5 என படிக்கிறது x1 1 முதல் 2 சமன்பாடுகளை திருப்திப்படுத்துகிறது என்பது நமக்கு முன்பே தெரியும் எனவே 3 x1 x2 5 நமக்கு x2 2 ஐக் கொடுக்கும் இப்போது x1 மற்றும் x2 க்கு 1 மற்றும் 2 தீர்வு கிடைத்தால் சமன்பாடுகளின் எண்ணிக்கை மாறிகளைக் காட்டிலும் அதிகமாக இருந்தாலும் சமன்பாடுகள் 3 சமன்பாடுகளையும் திருப்திப்படுத்தும் x1 மற்றும் x2 க்கான தீர்வைப் பெறக்கூடிய வகையில் உள்ளன நாம் இந்த இடத்தில் கொடுத்திருக்கும் இந்த எக்ஸ்பிரஷன் உண்மையில் இந்த தீர்வை வெளிப்படுத்துகிறதா என்பதை இப்போது பார்ப்போம் எனவே x Aᵀ A 1 Aᵀ b என்று சொன்னோம் இந்த b இப்போது 1 2 5 ஆகிவிட்டது என்பதைத் தவிர கடைசி எடுத்துக்காட்டு அதே கையாளுதலை செய்கிறோம் இன்னும் சில கணக்கீடுகளுக்குப் பிறகு x1 1 x2 2 என்பதைக் காண்பீர்கள் ஆகவே தீர்வு 1 2 ஆகும் இது சமன்பாட்டைத் தீர்க்கும் என்பதை நாம் ஏற்கனவே சரிபார்த்தோம் மேலும் 1 2 என்பது ஒரு தீர்வாகும் என்பதை முந்தைய ஸ்லைடிலிருந்து சரிபார்த்துக் கொண்டோம் எனவே இங்கே முக்கியமான விஷயம் என்னவென்றால் வேரியபிலை காட்டிலும் அதிகமான ஈகிவேஷன்கள் இருந்தால் நீங்கள் எப்போதும் இந்த லீஸ்ட் ஸ்கோயர் சொல்யுஷன் பயன்படுத்தலாம் அதாவது Aᵀ A 1 Aᵀ b நினைவில் கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்னவென்றால் A இன் காலம்கள் லீனியர் இண்டிபெண்டெண்ட் முறையில் இருந்தால் Aᵀ A 1 உள்ளது A இன் காலம்கள் லீனியர் இண்டிபெண்டெண்ட் இல்லாவிட்டால் இந்த விரிவுரையின் வழியாக செல்லும்போது நீங்கள் வேறு ஏதாவது செய்ய வேண்டும் எனவே இது வேரியபிள் எண்ணிக்கையை விட ஈகிவேஷன்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் வழிமுறையை பார்த்தோம் ஈகிவேஷன்களின் எண்ணிக்கை வேரியபிள் எண்ணிக்கையை விடக் குறைவாக இருக்கும் கடைசி வழிமுறைகளை இப்போது பார்க்கலாம் இதில் n ஐ விட m குறைவாக இருக்கும் இந்த விஷயத்தில் ஈகிவேஷன்களை விட அதிக அட்ட்ரிபூட்ஸ் அல்லது வேரியபிள் மூலம் உள்ள சிக்கலை நாம் தீர்க்கப் போகிறோம் இப்போது நமக்கு இன்னும் பல வேரியபிள் மற்றும் ஈகிவேஷன்கள் இருப்பதால் எண்ணற்ற தீர்வுகளை நாம் பெறலாம் இதைப் பற்றி சிந்திப்பதற்கான வழிமுறைகள் பின்வருமாறு 2 ஈகிவேஷன்கள் மற்றும் 3 வேரியபிள் என எடுத்துக்கொள்ளலாம் இந்த சூழ்நிலையை நீங்கள் x3 க்கான எந்த மதிப்பையும் தேர்வு செய்து அதை 2 ஈகிவேஷன்களில் வைக்கலாம் X3 ஐப் பொறுத்தவரை என்ன விதிமுறைகள் இருந்தாலும் அவற்றைச் சேகரித்து அவற்றை வலது புறத்திற்கு எடுத்து செல்லுங்கள் அது உங்களை 2 ஈகிவேஷன்கள் மற்றும் 2 வேரியபிள்கள் விட்டுச்செல்லும் மேலும் அந்த 2 ஈகிவேஷன்கள் 2 வேரியபிள்களுக்கும் தீர்வு கண்டால் x1 மற்றும் x3 x2 க்கான மதிப்புகளைப் பெறுவோம் எனவே இதன் பொருள் என்னவென்றால் நான் x3 க்கான எந்த மதிப்பையும் தேர்வு செய்யலாம் அதன்பிறகு x1 மற்றும் x2 க்கான மதிப்புகளைப் பெறுவேன் எனவே எண்ணற்ற தீர்வுகளை நான் பெறுவேன் என்னிடம் எண்ணற்ற தீர்வுகள் இருப்பதால் நான் கேட்கும் கேள்வி என்னவென்றால் இன்பிநெட் பசிபிள் தீர்வுகளின் தொகுப்பிலிருந்து ஒரு தீர்வை எவ்வாறு கண்டுபிடிப்பது நீங்கள் ஈகிவேஷன் தீர்வை மட்டுமே பார்க்கிறீர்கள் என்றால் இந்த இன்பிநெட் பசிபிள் தீர்வுகளை வேறுபடுத்துவதற்கு எந்த வழியும் இல்லை எனவே நாம் பயன்படுத்தக்கூடிய வேறு சில மெட்ரிக்ஸ்ஐ நாம் கொண்டு வர வேண்டும் இது இந்த முறைக்கான ஒரு தீர்வு என்று நாம் கூறக்கூடிய ஒரு தீர்வைத் தேர்ந்தெடுப்பதற்கு சில மதிப்பைக் கொண்டிருக்கும் முந்தைய உதாரணத்தைப் போலவே நாங்கள் இங்கே ஒரு ஆப்டிமைசேஷன் பார்வையை எடுக்கப் போகிறோம் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பது xTx ஐக் குறைக்கப் போகிறோம் இந்த பாதி தீர்வு ஒரு நல்ல வடிவத்தில் வெளிவருவதை உறுதி செய்வதற்காக மட்டுமே முக்கியமான ஒன்றை இங்கே கவனியுங்கள் இந்த ஆப்டிமைசேஷன் சிக்கலுக்கான ஒரு தடையும்கான்ஸ்டரைண்ட் நம்மிடம் உள்ளது s dot t என்பதை உட்பட்டது எனவே இந்த பாதியை குறைக்க விரும்புகிறேன் xTx தடைக்கு உட்பட்டது x b எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் x க்கு நாம் பெறும் தீர்வு என்னவென்றால் இந்த ஈகிவேஷன் அவசியம் பூர்த்தி செய்ய வேண்டும் நாம் காணக்கூடிய பிரச்சினை இதுவல்ல எனவே இந்த நோக்கம் என்னவென்றால் இந்த ஈகிவேஷன்களை பூர்த்தி செய்யும் x தீர்வுகள் அனைத்தையும் நான் எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பதாகும் இந்த xTx ஐக் குறைக்கும் ஒரு தீர்வு அதற்கான ஒரு பகுத்தறிவைப் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் ஏன் x டிரான்ஸ்போஸ் x ஐ ஒரு குறிக்கோளாக தேர்வு செய்கிறோம் அடிப்படையில் எல்லா தீர்வுகளிலும் இது தோற்றத்திற்கு மிக நெருக்கமான தீர்வாகும் இது x டிரான்ஸ்போஸ் x அடிப்படையில் என்ன சொல்கிறது ஒரு பொறியியல் பார்வையில் ஒருவர் இதை பின்வருமாறு நியாயப்படுத்த முடியும் நீங்கள் மேம்படுத்த முயற்சிக்கும் பல டிசைன் பாராமீட்டர்ஸ் உங்களிடம் இருந்தால் நீங்கள் அளவுகளை சிறியதாக வைத்திருக்க விரும்புவீர்கள் எனவே நீங்கள் சிறிய எண்களை விரும்பலாம் நீங்கள் முடிந்தவரை முன்பு இருந்ததற்கு நெருக்கமாக இருக்க விரும்புகிறீர்கள் இருப்பினும் இந்த இன்பிநெட் எண்ணிக்கையிலான தீர்வுகளிலிருந்து ஒரு தீர்வைத் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வழி இது இப்போது முந்தைய எடுத்துக்காட்டில் மற்றும் இந்த எடுத்துக்காட்டில் இந்த ஆப்டிமைசேஷன் சிக்கல்களை நாங்கள் தீர்க்கிறோம் இருப்பினும்ஆப்டிமைசேஷன் சிக்கல்களை எவ்வாறு தீர்ப்பது என்பதை இந்த பாடத்திட்டத்தில் நாங்கள் கற்பிக்கவில்லை ஆப்டிமைசேஷன் சிக்கல்களை எவ்வாறு தீர்ப்பது என்பது ஏற்கனவே அறிந்தவர்களுக்கு இது தெளிவாக இருக்கும் பின்னர் இந்த தீர்வின் வழியாக சென்று தீர்வு வடிவம் என்ன என்பதைப் பார்க்கவும் லீனியர் ஆல்சீப்ரா தொகுதி முடிந்ததும் நமக்கு தேர்வுமுறை குறித்த தொகுதிகள் டாட்டா சயின்ஸ் பார்வையில் சில தொகுதி இருக்கும் எனவே நாங்கள் அதைச் செய்யும்போது இந்த வகையான ஆப்டிமைசேஷன் ப்ரோப்லேம் சிக்கல்களை நாங்கள் எவ்வாறு தீர்க்கிறோம் என்பதை நீங்கள் காண்பீர்கள் கடைசி வழக்கில் நாங்கள் தீர்க்கும் தேர்வுமுறை சிக்கல் ஒரு கட்டுப்படுத்தப்படாத ஆப்டிமைசேஷன் ப்ரோப்லேம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் அந்த சிக்கலுக்கு எந்தவிதமான தடைகளும் இல்லை அதேசமயம் நாங்கள் தீர்க்கும் இந்த சிக்கலை ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஆப்டிமைசேஷன் ப்ரோப்லேம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இதைப் புரிந்துகொள்ள ஆப்டிமைஸ்டேஷன் தொகுதி வழியாக நீங்கள் செல்லும் வரை லீனியர் ஆல்சீப்ரா ஆப்டிமைஸ்டேஷன் குறித்து சுவாரஸ்யமாக கற்பிப்பது நல்லது ஆனால் சிக்கல்களாக நீங்கள் காணக்கூடிய சில லீனியர் ஆல்சீப்ரா கருத்துகள் மற்றும் ஆப்டிமைஸ்டேஷன் சிக்கல்களைத் தீர்ப்பதற்கு நிறைய லீனியர் ஆல்சீப்ரா கருத்துக்கள் தேவைப்படுகின்றன எனவேஅவை இரண்டும் இணைந்திருக்கின்றன இதைப்போல் ஆப்டிமைஸ்டேஷன் சிக்கல்களைத் தீர்க்க எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நாம் ஒரு லக்ராஜியன் செயல்பாடு f கமா λ λ என அழைக்கப்படுவதைக் கண்டறியலாம் இந்த மேம்படுத்தல் சூத்திரத்தில் நாம் அறிமுகப்படுத்தும் கூடுதல் அளவுருக்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இந்த லக்ராஜியனை x ஐப் பொறுத்து ஒரு சமன்பாடுகளின் தொகுப்பைப் பெறுவீர்கள் லக்ராஜியன் தொடர்பாக நீங்கள் இதைக் கூறுகிறீர்கள் இது தடையை நீக்கும் எனவே உங்களிடம் எந்த தீர்வும் இருந்தாலும் x உடன் வேறுபாடு இரண்டையும் தீர்க்க வேண்டும் இது உங்களுக்கு x Aᵀ 0 0 ஐ வழங்க வேண்டும் மேலும் உடன் வேறுபாடு கொடுக்க வேண்டும் இது உங்களுக்கு ஒரு x b ஐ தரும் கிடைக்கும் அது ஒரு x b சமன்பாட்டை பூர்த்தி செய்ய வேண்டும் இது ஒரு தீர்வை அடையாளம் காண இது எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்று பார்ப்போம் எனவே இந்த சமன்பாட்டை x Aᵀ λ என்பது 0 என்று பார்ப்போம் இதிலிருந்து x க்கு ஒரு தீர்வைப் பெறலாம் அதாவது Aᵀ இப்போது நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் உங்களுக்கு x தெரியாது உங்களுக்கு λ தெரியாது எனவே அவை இரண்டையும் வெளியேற்றுவதற்கு ஏதேனும் ஒரு வழி இருக்க வேண்டும் எனவே நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பது எங்களுக்குக் கிடைக்கும் எந்தவொரு தீர்வும் A x b என்ற சமன்பாட்டை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அறிவைப் பயன்படுத்தப் போகிறோம் எனவே நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் இந்த x ஐ A ஆல் பெருக்கப் போகிறோம் ஆகவே நாம் இருபுறமும் முன்கூட்டியே பெருக்கிக் கொள்கிறோம் எனவே இந்த சமன்பாட்டை A ஆல் முன்கூட்டியே பெருக்கி x A Aᵀ λ ஐப் பெறுகிறோம் இப்போது எந்த தீர்வும் xஐ A திருப்திப்படுத்துகிறது x b இந்த A x ஐ b ஆல் மாற்ற முடியும் மேலும் இந்த சமன்பாட்டை b A Aᵀ λ இந்த சமன்பாட்டிலிருந்து λ ஐ A Aᵀ இன்வேர்ஸ் b இது சாத்தியம் மற்றும் அனைத்து வரிசைகளும் லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் முறையில் இருந்தால் மட்டுமே இந்த இன்வெர்ஸ் இருக்கும் இப்போது எங்களிடம் λ க்கு ஒரு எக்ஸ்பிரேசன் இருப்பதால் அந்த எக்ஸ்பிரேசன் இங்கே மாற்றலாம் மேலும் x Aᵀ λ கிடைக்கும் இந்த அவுட்புட் இங்கிருந்து வருகிறது எனவே இது A x b என்ற சமன்பாட்டில் x க்கு தீர்க்கிறது இந்த யோசனையை இங்கே பயன்படுத்துவதால் நாம் பெறும் x என்பது அசல் ஈகிவேஷன் திருப்திப்படுத்தும் ஒரு x b ஆகும் இப்போது இதைப் புரிந்துகொள்ள ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் எனக்கு இங்கே ஒரு x b உள்ளது எனக்கு 1 2 3 0 0 1 மற்றும் b ஆக 2 1 என உள்ளது எனவே 2 சமன்பாடுகள் இருப்பதால் மீண்டும் இங்கே கவனிக்கவும் எனக்கு 2 வரிசைகள் மற்றும் 3 சமன்பாடு 3 மாறிகள் உள்ளன எனக்கு 3 நெடுவரிசைகள் உள்ளன இந்த சமன்பாடுகள் x1 2x2 3x3 என்பது 2 மற்றும் x3 1 என படிக்கப்படுகின்றன இப்போது இந்த சமன்பாட்டைப் பார்க்கும்போது x3 1 ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் எனவே நான் x1 மற்றும் x2 ஐ எவ்வாறு தேர்வு செய்வது என்பதுதான் கேள்வி ஆயினும்கூட இங்கே என்ன நடக்கிறது என்பதைக் காண ஆப்டிமைசேஷன் தீர்வைப் பயன்படுத்துவோம் எனவே முந்தைய ஸ்லைடில் இருந்து ஆப்டிமைசேஷன் தீர்வு பின்வரும் x Aᵀ A Aᵀ 1 b ஆகும் இப்போது Aᵀ இங்கே 1 2 3 0 0 1 இது எனது A மற்றும் Aᵀ மீண்டும் நான் இதை ஒரு தலைகீழ் எடுத்து b இப்போது 2 1 ஆகும் நான் இன்னும் சில இயற்கணிதங்களைச் செய்யும்போது இறுதியாக x1 x2 x3 க்கு ஒரு தீர்வைப் பெறுகிறேன் கடைசி சமன்பாடு அடிப்படையில் x3 1 என்று கூறியதால் x3 1 ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இப்போது x1 மற்றும் x2 இவை அனைத்திலும் x3 1 ஐ தேர்வுசெய்த பிறகு முதல் சமன்பாட்டை பூர்த்தி செய்ய பல எண்களைக் கண்டுபிடித்திருக்கலாம் தீர்வு இதைச் சொல்கிறது 0 2 0 4 என்பது குறைந்தபட்ச விதிமுறை தீர்வு அல்லது இந்த வெக்டர் தோற்றத்திலிருந்து மிக நெருக்கமான வெக்டர் ஆகும் இது எனது சமன்பாட்டை A x b பூர்த்தி செய்கிறது எனவே என் தீர்வு x1 x2 x3 0 2 0 X3 1 என்பதால் இது அசல் சமன்பாட்டை திருப்திப்படுத்துகிறது என்பதை நீங்கள் எளிதாக சரிபார்க்க முடியும் இரண்டாவது சமன்பாடு x3 1 ஆகும் எனவே நீங்கள் ஒரு முறை வைத்திருக்கும் மற்ற சமன்பாட்டைப் பார்க்கும்போது அது திருப்தி அடைகிறது 0 2 2 முறை 0 அது இருக்கும் 0 81 3 முறை 1 உங்களுக்கு 3 1 2 கொடுக்கும் இதுதான் நாங்கள் கண்டறிந்த தீர்வு அசல் சமன்பாட்டை திருப்திப்படுத்துகிறது இது நாங்கள் விவாதித்தபடி குறைந்தபட்ச விதிமுறை தீர்வாகவும் மாறும் எனவே ஒரு லீனியர் ஈகிவேஷன்கள் தொகுப்பைக் கொண்டிருக்கும்போது நான் பார்க்க வேண்டிய 3 முறைகள் உள்ளன என்று நாங்கள் அடிப்படையில் கூறினோம் முதலில் ஈகிவேஷன்கள் மற்றும் மாறிகள் எண்ணிக்கை m n ஆகும் இரண்டாவது முறை என்னவென்றால் ஈகிவேஷன்கள்களின் எண்ணிக்கை n ஐ விட m மாறிகள் எண்ணிக்கையை அதிகம் மூன்றாவது முறை மாறிகள் எண்ணிக்கையை விட குறைவான ஈகிவேஷன்களின் எண்ணிக்கை n ஐ விட குறைவாக இருக்கும்போது புள் ரேங்க் மேட்ரிக்ஸாக இருந்தால் அது ஒரு சரியான தீர்வாகும் என்பதை நாம் கண்டோம் இது ஒரு புள் ரேங்க் மேட்ரிக்ஸாக இல்லையென்றால் நீங்கள் இன்பிநெட் தீர்வுகள் அல்லது தீர்வுகள் எதுவும் கொண்டிருக்க முடியாது மேலும் சுவாரஸ்யமாக அடுத்த 2 முறைகள் இந்த 2 அம்சங்களை உள்ளடக்கியது மாறிகள் விட எனக்கு அதிகமான சமன்பாடுகள் இருக்கும்போது எனக்கு தீர்வு இல்லை மேலும் எனக்கு நிறைய இருக்கும்போது ஈகிவேஷன்களை விட வேரியபிள்கள் எனக்கு இன்பிநெட் தீர்வுகள் உள்ளது மேலும் 3 ஐயும் தீர்க்க முடிந்ததால் தரவரிசை முழுதாக இல்லாத ஒரு நிலையில் 2 மற்றும் 3 முறைகளுக்கு தீர்வைப் பயன்படுத்த முடியும் இது ஒரு லீனியர் ஈகிவேஷன்கள் தொகுப்பா அல்லது சீரற்ற ஈகிவேஷன் தொகுப்பா என்பதைப் பொறுத்து தொடர்புடைய இன்பிநெட் தீர்வுகளைப் பயன்படுத்த முடியும் எனவே இந்த முடிவுகள் அனைத்திற்கும் சில பொதுமைப்படுத்தல் இருக்க வேண்டும் என்பதை ஒருவிதத்தில் புரிந்துகொள்கிறோம் எனவே இந்த எல்லா நிகழ்வுகளையும் சதுர செவ்வக வழக்குகள் மற்றும் பலவற்றை தீர்க்கும் ஒரு ஈகிவேஷன் நாம் எழுத முடியும் எனவே இது நாம் கேட்கும் ஒரு கேள்வி 1 2 மற்றும் 3 முறைகளில் இருந்து பெறப்பட்ட முடிவுகளை பொதுமைப்படுத்தக்கூடிய எந்த வடிவமும் உள்ளதா இவை அனைத்தையும் பொதுமைப்படுத்த நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருத்து உள்ளது என்று இது மாறிவிடும் இதைத்தான் ஒரு மேட்ரிக்ஸின் மூர் பென்ரோஸ் சீடோ இன்வர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது எனவே நாம் பொதுவாக x b வடிவத்தின் சமன்பாடுகளைக் கொண்டிருக்கும்போது x A 1b ஐ ஒரு தீர்வாக எழுதுகிறோம் இதன் பொதுமைப்படுத்தல் x என்பது A என்று எழுதுவது என்பது சூடோ இன்வெர்ஸ் b ஐ குறிக்க இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் காலம்கள் மற்றும் ரௌஸ்கள் சார்ந்து இருக்கிறதா அல்லது இண்டிபெண்டன்ட் இருக்கிறதா என்பதைப் பொருட்படுத்தாமல் A இன் அளவைப் பொருட்படுத்தாமல் ஒரு பாணியில் சூடோ இன்வெர்ஸ் கணக்கிட முடியும் இது போன்ற ஒரு பொதுவான தீர்வை என்னால் எழுத முடிந்தால் இந்த விரிவுரையில் நாங்கள் விவாதித்த முறைகளை இது குறைக்கும் ரௌஸ் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதா காலம்கள்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதா தரவரிசை முழுதா மற்றும் பலவற்றைப் பார்ப்பதற்குப் பதிலாக எல்லா வகையான தீர்வுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் மிகவும் வசதியான வழி இது இவை அனைத்தையும் இது போன்ற ஒரு எஸ்பிரஸின் உட்படுத்த முடியுமானால் அது மிகவும் நன்றாக இருக்கும் அதுபோன்ற ஒரு வெளிப்பாடு இருந்தால் அந்த வெளிப்பாடு சூடோ இன்வெர்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது ஒரு ஒரு சூடோ இன்வெர்ஸ் ஒரு நுட்பமாக சிங்குலார் வேல்யு டீகம்போசிஷன் பயன்படுத்தி கணக்கிட முடியும் இதைக் கணக்கிடுவதற்கு வேறு பல வழிகள் உள்ளன ஆனால் இதை கணக்கிடுவதற்கான ஒரு வழி சிங்குலார் வேல்யு டீகம்போசிஷன் இந்த பாடத்திட்டத்தைப் பொருத்தவரை இதை நாங்கள் கணக்கிட முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சிங்குலார் வேல்யு டீகம்போசிஷன் எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைப் பற்றி நாம் உண்மையில் கவலைப்பட வேண்டியதில்லை எனவே இதை Rஐ எவ்வாறு பெறுவது எனவே நீங்கள் இதை R இல் செய்யும் முறை நீங்கள் இந்த லைப்ரரிஐ பயன்படுத்துகிறீர்கள் மற்றும் சூடோ இன்வெர்ஸ் பொதுவாக g இன்வெர்ஸ் a ஐப் பயன்படுத்தி கணக்கிடப்படுகிறது இங்கே g என்பது பொதுமைப்படுத்தப்பட்டதைக் குறிக்கிறது எனவே Rஐ என்ன செய்வது என்பது நீங்கள் இங்கு கொடுக்கும் பிரச்சினையின் அளவு என்னவென்றால் நாங்கள் 2 வெவ்வேறு எடுத்துக்காட்டுகளை வழங்கியுள்ளோம் அங்கு ஒரு எடுத்துக்காட்டு மாறிகளை விட அதிக சமன்பாடுகளைக் கொண்டுள்ளது இரண்டாவது எடுத்துக்காட்டு ஈகிவேஷன் விட அதிக வேரியபிள் கொண்டது இந்த விரிவுரையிலிருந்து எடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டுகள் இவைதான் இந்த மெட்ரிக்ஸின் அளவுகள் எதுவாக இருந்தாலும் a மற்றும் b அளவுகள் எதுவாக இருந்தாலும் அதே சமன்பாடு g இன்வெர்ஸ் A மற்றும் தீர்வு 1 2 ஐப் பயன்படுத்துகிறோம் 2 0 4 மற்றும் மற்றொன்று நமக்கு கிடைத்த ஒன்று இந்த g இன்வெர்ஸ் வெளியே வருகிறது இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய அம்சம் என்னவென்றால் இந்த தீர்வுகளைப் பெறுவதற்கு நீங்கள் R இல் g இன்வெர்ஸ் பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் இந்த தீர்வுகளின் விளக்கம் இந்த வகுப்பில் நாங்கள் கற்பித்தவை எனவே இந்த தீர்வுக்கான விளக்கம் இங்கே கொடுக்கப்படுகிறது இது மிகக் லீஸ்ட் ஸ்கோயர் சொல்யுஷன் அல்லது இது பிழைகளை கூட்டாகக் குறைக்கும் தீர்வு அல்லது இது e12 e22 மற்றும் பலவற்றைக் குறைக்கும் ஒரு தீர்வாகும் இதுதான் குறைந்தபட்ச விதிமுறை தீர்வு என்று அழைக்கப்படுகிறது இன்பிநெட் தீர்வுகள் இருக்கும்போது இது ஒரு தீர்வாகும் இது தோற்றத்திற்கு மிக நெருக்கமானது எனவே இந்த 2 தீர்வுகளுக்கான விளக்கம் இதுதான் லீனியர் ஈகிவேஷன்கள் தீர்ப்பதைப் பொருத்தவரை நாம் மனதில் கொள்ள விரும்புகிறோம் ஆயினும்கூட R ஐ எவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்கான செயல்பாடுகள் மிகவும் எளிமையானது நீங்கள் ஒரு செயல்பாடாக g இன்வெர்ஸ் பயன்படுத்துகிறீர்கள் எனவே இந்த சொற்பொழிவை சுருக்கமாகக் கூறுகிறேன் A x b வடிவத்தின் சமன்பாடுஈகிவேஷன்களைத் தீர்ப்பதில் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் என்று கூறினோம் A புள் ரேங்க் தனித்துவமான தீர்வு A 1b என்றால் 3 வழக்குகள் m n மற்றும் m பற்றி பேசினோம் A புள் ரேங்க் இல்லாவிட்டால் 2 சாத்தியக்கூறுகள் உள்ளன சமன்பாடுகள் சீரானவை அல்லது சீரற்றவை m n ஐ விட அதிகமாக இருந்தால் நாம் லீஸ்ட் ஸ்கோயர் சொல்யுஷன் m n ஐ விட குறைவாக இருந்தால் குறைந்தபட்சம் விதிமுறை தீர்வையும் பார்ப்போம் இதை நாம் A 1b என எழுதலாம் அல்லது இதை சூடோ இன்வெர்ஸ் b என்றும் எழுதலாம் இந்த இடத்தில் சூடோ இன்வெர்ஸ் மற்றும் A இன்வெர்ஸ் சரியாக இருக்கும் மேலும் இந்த 2 எடுத்துக்காட்டுகள் இந்த 2 ஆல் உள்ளடக்கப்பட்டிருப்பதால் நான் முன்பு குறிப்பிட்டது போல அவை சீரான சீரற்றவை மற்றும் பல இந்த எல்லா நிகழ்வுகளிலும் பொதுவான இன்வெர்ஸ் யோசனையைப் பயன்படுத்தி ஒரு தீர்வைப் பெறுவேன் எனவே இது ஒரு சதுரம் அல்லது செவ்வக அமைப்பு என்பதைப் பொருட்படுத்தாமல் லீனியர் ஈகிவேஷன்கள் தீர்ப்பதற்கான பகுதியை முடிக்கிறது காலம் இண்டிபெண்டெண்ட் இருக்கிறதா இல்லையா என்பதைப் பற்றி கவலைப்படாமல் இந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் தீர்வு காண நீங்கள் ஒரு பொதுவான கருத்தாக பொதுவான இன்வெர்ஸ் பயன்படுத்தலாம்